இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் PERT மற்றும் CPM ஐ பயன்படுத்தி ப்ராஜெக்ட் திட்டமிடல் பற்றி விவாதிக்கலாம் கடந்த விரிவுரையில் ப்ராஜெக்ட் அட்டவணையின் பல்வேறு சிக்கல்களைப் பார்த்தோம் வொர்க் பிறேக் டவுண் கட்டமைப்பைப் பயன்படுத்தி பணிகளை பிரிப்பது பற்றி நாம் விவாதித்தோம் பின்னர் ஒரு பணி நெட்வொர்க்கை பார்க்கலாம் பல ஆண்டுகளாக அதாவது கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த நுட்பங்கள் பல்வேறு வகை ப்ராஜெக்ட்களுக்கான திட்டமிடலுக்காக பயன்பட்டன ப்ராஜெக்ட்களுக்கான திட்டமிடல் தொடர்பாக முன்மொழியப்பட்ட வெவ்வேறு யோசனைகள் இப்போது மிகவும் வலுவான மற்றும் பயனுள்ள நுட்பமாக PERT மற்றும் CPM உடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த விரிவுரை ப்ராஜெக்ட் திட்டமிடலுக்கு PERT CPM ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி விவாதிப்பதாகும் இங்கிருந்து நாம் தொடரலாம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா முந்தைய விரிவுரையில் நாம் பணி நெட்வொர்க்குகள் பற்றி விவாதித்தோம் பணி நெட்வொர்க்கில் ப்ராஜெக்டின் வெவ்வேறு பணிகளையும் முன்னுரிமை உறவுகளையும் நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அதாவது மற்றொரு பணி தொடங்குவதற்கு முன்பு எந்த பணியை முடிக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் கடந்த நூற்றாண்டு அல்லது அதற்கு மேலாக இரண்டு முக்கிய பணி நெட்வொர்க்குகள் பிரபலமடைந்துள்ளன அதில் ஒன்று ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தில் உள்ள நெட்வொர்க் நோடுகள் மற்றும் விளிம்புகளைக் கொண்டுள்ளது இந்த நெட்வொர்க் நோடுகள் நோடுகளை இணைக்கும் கோடுகள் மற்றும் நோடுகளின் பெயர்கள் மற்றும் செயல்பாட்டு பெயர்களுடன் பெயரிடப்பட்டுள்ளன எனவே ஒவ்வொரு நோடும் ஒரு செயல்பாட்டைக் குறிக்கிறது அதனால்தான் இது ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது மறுபுறம் பணி நெட்வொர்க்கின் மற்றொரு மாறுபாடானது ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ என அழைக்கப்படுகிறது இதில் நோடுகள் செயல்பாட்டின் முடிவையோ அல்லது தொடக்கத்தையோ குறிக்கின்றன ஆனால் செயல்பாடானது அம்புகள் அல்லது வரைபடத்தில் உள்ள நோடுகளை இணைக்கும் விளிம்புகளில் குறிப்பிடப்படுகிறது ஆனால் ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்தில் சில சிக்கல்கள் இருக்கின்றன இது ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தை விட மிகவும் சிக்கலானது ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் மிகவும் உள்ளுணர்வு கொண்டது அதேசமயம் ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்தில் செயல்பாட்டின் தொடக்க மற்றும் முடிவைக் குறிக்கும் நோடுகள் உள்ளன அவையாவன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பயன்படுத்தும்போது செயல்பாடு விளிம்புகளால் குறிக்கப்படுகிறது மேலும் விளிம்புகளின் எண்ணிக்கையில் சில சிக்கல்கள் எழுகின்றன மேலும் நாம் போலி செயல்பாடுகளைச உட்புகுத்த வேண்டியிருக்கும் இந்த காரணங்களுக்காக பல ஆண்டுகளாக ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் ப்ராஜெக்ட் மேனேஜர் களிடம் மிகவும் பிரபலமாக உள்ளது ப்ராஜெக்ட் மேனேஜர்களால் இது மிகவும் எளிமையாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் கணினி கருவிகள் மற்றும் ப்ராஜெக்ட் மேலாண்மைக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறு CASE கேஸ் கருவிகளும் பெரும்பாலும் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தை பயன்படுத்துகின்றன இந்த விரிவுரையில் நாம் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தில் கவனம் செலுத்துவோம் ஆனால் இவற்றிற்கு ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ நெட்வொர்க்குகளிடம் மாறுபாடு உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தில் ப்ராஜெக்ட்ஐ தொடங்குவதற்கு ஒரு தொடக்க நோடுக்கு மேல் நம்மிடம் இருக்கலாம் அவை சார்பு இல்லாத சில செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் அவை எப்போழுது வேண்டுமானாலும் தொடங்கலாம் அதேபோல் ப்ராஜெக்டில் பல இறுதி நோடுகள் இருக்கலாம் எனவே ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தில் பல தொடக்க நோடுகள் மற்றும் பல இறுதி நோடுகள் இருப்பதால் பல்வேறு கணக்கீடுகளைப் பயன்படுத்துவது சற்று சிக்கலாக்குகிறது மேலும் பல்வேறு ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களைப் பயன்படுத்துவதை சிக்கலாக்குகிறது எனவே போலி தொடக்க நோட் மற்றும் போலி முடிவு நோட் ஆகியவற்றைப் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது அவைகள் ஒற்றை நோட்கள் ஒற்றை தொடக்க நோட் மற்றும் ஒற்றை முடிவு நோட் ஆகும் இதனால் நுட்பங்களின் பயன்பாடு மிகவும் உள்ளுணர்வாகவும் மற்றும் எளிதாகவும் இருக்கும் எப்பொழுதாவது பல தொடக்க நோட்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு போலி நோட் தொடக்க நோடாக இருக்கும் இது ஒற்றை தொடக்க நோடாக இருக்கும் அதேபோல் இறுதி நோடிற்கும் இருக்கும் இங்கே ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தில் அதன் பெயரின் மூலம் நோட்கள் செயல்பாடுகளைக் குறிக்கின்றன நோட்கள் செயல்பாடுகளுடன் பெயரிடப்பட்டுள்ளன மேலும் நோட்களில் செயல்பாடுகள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் செயல்பாட்டிற்கு தேவைப்படும் கால அளவையும் நாம் குறிக்கலாம் ஒரு செயல்பாட்டின் முன்னுரிமையை மற்ற செயல்பாடுகளுடன் குறிக்கும் அம்புக்குறிகள் குறிக்கும் இங்கே ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடம் செயல்பாடுகளின் தொடக்க மற்றும் இறுதி நிகழ்வுகளைக் குறிக்கிறது ஆனால் செயல்பாடுகளை அம்புக்குறிகளில் குறிக்கின்றன மேலும் நடவடிக்கைகளின் காலம் அம்புக்குறிகளில் குறிக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஒரு ஒற்றை தொடக்க மற்றும் ஒற்றை முடிவு நோட் என எளிதாக உள்ளது அம்புகுறிகள் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடத்தைப் போலன்றி ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்தில் செயல்பாடுகளைக் குறிக்கின்றன அம்புகுறிகள் செயல்பாடுகளையும் மேலும் அம்புகுறிகள் செயல்பாட்டு பெயர்களுடன் பெயரிடப்படு அதன் கால அளவையும் குறிக்கும் மற்றும் நோட்கள் நடவடிக்கைகளின் தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்கின்றன ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாடு நம்மிடம் உள்ள செயல்பாடு A நோட் 1 இல் தொடங்கி நோட் 3 இல் முடிவடைகிறது செயல்பாடு B இந்த விளிம்பில் அல்லது அம்புக்குறியில் குறிக்கப்பட்டுள்ளது இது நோட் 1 இல் தொடங்கி நோட் B இல் மன்னிக்கவும் நோட் 2 இல் முடிவடைகிறது ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்தைப் பயன்படுத்த மாட்டேன் எல்லா எடுத்துக்காட்டுகளும் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடங்கள் ஆகும் இப்போது ஆக்டிவிட்டி ஆன் நோட் பணி நெட்வொர்க் வரைபடத்தை வரைய முயற்சிப்போம் அதன்படி ஒரு பிறேக்டவுண் கட்டமைப்பிலிருந்து நாம் என்னென்ன செயல்பாடுகள் உள்ளன என்பதை அடையாளம் கண்டுள்ளோம் பின்னர் செயல்பாட்டின் முன்னோடிகள் என்ன என்பதையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் A க்கு முன்னோடி இல்லை B க்கு முன்னோடி A உள்ளது C க்கு முன்னோடியாக A யும் உள்ளது D க்கு முன்னோடியாக B உள்ளது E க்கு முன்னோடியாக B உள்ளது F க்கு முன்னோடியாக C உள்ளது G க்கு முன்னோடியாக D மற்றும் H க்கு இரண்டு நோட்கள் E மற்றும் F முன்னோடிகளாக உள்ளன எனவே இதை நாம் எவ்வாறு வரையலாம் நிச்சயமாக நாம் முதலில் A ஐ வரையலாம் ஏனென்றால் A க்கு முன்னோடி இல்லை எனவே முன்னோடி இல்லாத A ஐ இங்கே வரையலாம் பின்னர் B க்கு முன்னோடியாக A உள்ளது எனவே நாம் A ஐ முன்னோடியாக கொண்ட B ஐ வரையலாம் பின்னர் நாம் C ஐப் பார்க்கலாம் மேலும் C க்கு A முன்னோடியாக உள்ளது எனவே இங்கே C ஐ வரைய அனுமதிக்கலாம் C க்கும் முன்னோடியாக A உள்ளது D க்கு முன்னோடியாக B ஐக் கொண்டுள்ளது D ஐ வரையலாம் D முன்னோடியாக B ஐக் கொண்டுள்ளது பின்னர் E க்கு முன்னோடியாக B உள்ளது நாம் இங்கே E ஐ வரையலாம் E க்கு முன்னோடியாக B உள்ளது மற்றும் F C ஐ முன்னோடியாகக் கொண்டுள்ளது இங்கே F ஐ வரையலாம் F க்கு முன்னோடியாக C மற்றும் G க்கு முன்னோடி D உள்ளது எனவே இங்கே G ஐ வரையலாம் G க்கு முன்னோடியாக D உள்ளது மற்றும் H E மற்றும் F இரண்டையும் முன்னோடியாக கொண்டுள்ளது H அதன் முன்னோடியாக E மற்றும் F இரண்டையும் கொண்டுள்ளது இங்கே இரண்டு நோட்கள் இருப்பதால் அவை இரண்டு முடிவு நோட்களாக இருப்பதால் நாம் இங்கே ஒரே ஒரு முடிவு நோடை வைத்திருக்கலாம் இது பணி நெட்வொர்க்கின் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் இதை நான் திரும்ப நன்றாக வரையலாம் இந்த A க்கு B முன்னோடியாக உள்ளது C க்கு A முன்னோடியாக உள்ளது H க்கு E மற்றும் F இரண்டையும் முன்னோடியாக கொண்டுள்ளது மற்றும் Z ஒரு இறுதி நோட் ஆகும் அதே வரைபடத்தை இங்கே வரைந்துள்ளேன் ஆக்டிவிட்டி ஆன் நோடில் பணி நெட்வொர்க்கை வரைய உண்மையில் மிகவும் உள்ளுணர்வு அல்லது மிகவும் கடினம் இல்லை என்பதை நாம் காணலாம் வேறு எந்த எடுத்துக்காட்டை கொடுத்தாலும் நீங்கள் ஆக்டிவிட்டி ஆன் நோட் நெட்வொர்க் வரைபடத்தை வரையலாம் ஆனால் ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடம் அதிக சிக்கல்களைக் கொண்டிருக்கும் மேலும் நாம் அதைப் பற்றி இங்கு விவாதிக்கப் போவதில்லை ஏனென்றால் அதிகப்படியான ஆக்டிவிட்டி ஆன் நோட் வரைபடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன PERT மற்றும் CPM நுட்பங்கள் இரண்டும் பணி நெட்வொர்க் அடிப்படையிலான நுட்பங்கள் இவை கடந்த நூற்றாண்டு அல்லது அதற்கு மேலாக உருவாக்கப்பட்டுள்ளன என்கிறோம் PERT மற்றும் CPM என்ற இரண்டு வெவ்வேறு நுட்பங்கள் PERT என்பது நிரல் மதிப்பீடு மற்றும் மறுஆய்வு நுட்பத்தையும் CPM என்பது க்ரிட்டிக்கல் பாத் முறையையும் குறிக்கிறது இவை இரண்டும் பணி நெட்வொர்க் அடிப்படையிலான நுட்பங்கள் PERT ஆரம்பத்தில் ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடத்தைப் பயன்படுத்துகிறது ஏனெனில் இவை பல ஆண்டுகளாக நீண்ட வரலாற்றைக் கொண்டிருப்பதால் சில நேரங்களில் ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ வரைபடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் வரலாற்றைப் பார்த்தால் இவை இரண்டும் கேன்ட் விளக்கப்படத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை கேன்ட் விளக்கப்படம் ஒரு பழைய வரைபடம் மற்றும் ப்ராஜெக்ட் கண்காணிப்பு கட்டுப்பாடு வளங்கள் ஒதுக்கீடு போன்றவற்றுக்கு கேன்ட் விளக்கப்படம் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் இந்த பாடத்திட்டத்தில் கேன்ட் விளக்கப்படம் பற்றி விவாதிக்கப்படும் ஆனால் ப்ராஜெக்ட் திட்டமிடல் PERT மற்றும் CPM வரைபடங்களால் செய்யப்படுகிறது இது 1950 களில் உருவாக்கப்பட்டது மற்றும் கான்ட் இதைவிட முந்தையது 1920 களில் மற்றும் 30 களில் இருக்கலாம் CPM கேன்ட் விளக்கப்படத்திலிருந்து உருவாக்கப்பட்டது மற்றும் டுபோன்ட் நிறுவனம் அதன் ரசாயன ஆலைகளில் ரசாயன ஆலைகளின் பராமரிப்பு திட்டங்களை நிர்வகிக்க பயன்படுத்தப்பட்டது அமெரிக்க கடற்படையால் போலரிஸ் ஏவுகணையை உருவாக்க PERT பயன்படுத்தப்பட்டது ஆனால் டுபோன்ட் நிறுவனம் பராமரிப்பு நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்காக CPM ஐ பயன்படுத்தியது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இதன் மூலம் பராமரிப்பு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் பராமரிப்பு வகை என்ன நடவடிக்கைகள் அவற்றின் காலம் என்ன என்பதை துல்லியமாக அறிய முடியும் எனவே இங்கே பணி காலம் மிகவும் தீர்மானகரமானது அதேசமயம் PERT ஐ அமெரிக்க கடற்படையால் போலாரிஸ் ஏவுகணையை உருவாக்க உருவாக்கப்பட்டது ரசாயன ஆலைகளை நாள்தோறும் பராமரிப்பது போலல்லாமல் இது ஒரு ப்ராஜெக்ட் அபிவிருத்தி ஆகும் PERT என்பது ப்ராஜெக்ட் அபிவிருத்திக்காக இருந்தது அங்கு பணிகள் குறித்து இன்னும் நிச்சயமற்ற நிலைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக பணி தொடக்க நேரம் பணி காலம் முடிவடையும் நேரம் இவை அனைத்தும் சீரற்றவை ஏனெனில் தாமதங்கள் இருக்கலாம் பராமரிப்பு ப்ராஜெக்ட் போலல்லாமல் கால அளவு முதலியன தீர்மானிக்கப்படவில்லை எனவே பணி காலங்களுக்கு PERT ஒரு புள்ளிவிவர நுட்பங்களைப் பயன்படுத்துகிறது இந்த இரண்டு நுட்பங்களும் பணிகளில் முன்னோடி உறவுகள் இருப்பதை குறிக்கும் எந்தவொரு பணி நெட்வொர்க்கையும் போலவே பணியில் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதைக் பிரதிநிதித்துவம்படுத்துகிறது நான் குறிப்பிட்டுள்ளபடி CPM செயல்பாட்டு நேரத்தை நிர்ணயிக்கும் மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறது மற்றும் PERT செயல்பாட்டு நேரத்தின் புள்ளிவிவர மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறது நாம் முதல் வரைபடத்தைப் பார்ப்போம் இது எளிமையான PERT வரைபடம் மற்றும் இங்கே வடிவமைப்பு சோதனைத் திட்டம் ஆகியவற்றிற்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களைப் பயன்படுத்தலாம் வடிவமைப்பு முடிந்த பின்னரே சோதனைத் திட்டத்தை தொடங்க முடியும் வடிவமைப்பு 15 வாரங்கள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோதனைத் திட்டம் 5 வாரங்கள் எடுக்கும் என்றும் சோதனைக்கு 25 வாரங்கள் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது A மற்றும் B ஆகிய இரண்டு முக்கிய தொகுதிகள் உள்ளன வடிவமைப்பு மற்றும் சோதனைத் திட்டத்தைச் செய்தபின் தொகுதி A இன் குறியீட்டுக்கு 18 வாரங்கள் ஆகும் அல்லது B இன் குறியீட்டு முடிய 23 வாரங்கள் ஆகும் இணைவாதத்திற்கு சாத்தியம் உள்ளது இது போதுமான வளங்கள் இருந்தால் இந்த மூன்று பணிகளையும் இணையாக மேற்கொள்ள முடியும் ஆனால் எங்களிடம் ஒரே ஒரு டெவலப்பர் ஒரு கோடர் மற்றும் ஒரு சோதனையாளர் மட்டுமே இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பங்களில் மூவரும் இணையாக தொடர முடியாது சோதனையாளரால் சோதனை செய்யப்படலாம் மற்றும் கோடர் இதில் ஒன்றை எடுக்கலாம் பின்னர் அதை முடித்த பிறகு மற்றதைச் செய்ய முடியும் பின்னர் அனைத்து சோதனையும் முடிந்த பிறகு A மற்றும் B ஆகியவற்றின் குறியீட்டை முடித்து பின்னர் உண்மையான சோதனைச்யை செய்ய முடியும் ஆனால் PERT வரைபடத்தில் இந்த தடையை நாம் காண்பிக்கவில்லை இவை அனைத்தையும் இணையாக செய்ய வளங்கள் உள்ளன எனலாம் இவை பின்னர் ப்ராஜெக்ட் திட்டத்தில் செய்யப்படுகின்றன அங்கு ப்ராஜெக்ட் மேலாளர் ப்ராஜெக்ட் அட்டவணையைச் செய்ய ஒரு கேன்ட் விளக்கப்படத்தில் பயன்படுத்துகிறார் இது வளங்களை பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்கிறது ப்ராஜெக்ட் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு கேன்ட் விளக்கப்படம் பயன்படுத்தப்படுகிறது அங்கு ஏதேனும் மாறுபாடுகள் காணப்பட்டால் அட்டவணை திரும்ப வரையப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு 15 க்கு பதிலாக 13 ல் நிறைவு செய்யப்பட்டது எனில் ப்ராஜெக்டின் மற்ற பகுதிகளில் என்ன பாதிப்பு நாம் அட்டவணையை மீண்டும் தயாரிக்க வேண்டும் 5 க்கு பதிலாக சோதனை திட்டம் 10 வாரங்கள் எடுத்தால் அட்டவணையில் என்ன பாதிப்பு இருக்கும் எனவே இவைகள் கேன்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவதை விட சிறந்ததாகும் கேன்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி வளங்கள் ஒதுக்கீடு கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை இந்த விரிவுரையில் பின்னர் விவாதிக்கப்படும் இந்த வகையான நெட்வொர்க் 1950 களில் போலாரிஸ் ஏவுகணை வளர்ச்சிக்காக செய்யப்பட்டது இங்கே ஒவ்வொரு நோடிலும் பணியின் பெயரை எழுதுகிறோம் பணி பெயருக்கு பதிலாக ஒரு லேபிளையும் பயன்படுத்தலாம் அதிகமான பணிகள் இருந்தால் இது போன்ற பணி பெயரை எழுதுவது திறமையற்றதாகிவிடும் நாம் A B C D ஐ பயன்படுத்தலாம் அவைகள் லேபிள்கள் பின்னர் ஒரு அட்டவணையில் லேபிள்களுக்கான பணி பெயர்கள் சேமிக்கப்பட்டு இருக்கும் PERT விளக்கப்படம் பணிகளின் நிச்சயமற்ற தன்மையைக் கொண்டுள்ளன எனவே ஒவ்வொரு பணிக்கும் பல நேர மதிப்பீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இது பணியின் நிறைவு நேரம் முந்தைய பணி மற்றும் பலவற்றின் செயல்பாட்டு நேரங்களின் மாறுபாட்டை அனுமதிக்கிறது இது PERT விளக்கப்படத்தில் குறிப்பிடலாம் மற்றும் PERT விளக்கப்படத்திலிருந்து புள்ளிவிவர அனுமானத்தை பெறலாம் செயல்பாட்டு நேரம் சில நிகழ்தகவு விநியோகத்துடன் சீரற்றதாகக் கருதப்படுகிறது இந்த நுட்பங்கள் ஏராளமான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்ன நாம் குறிப்பிட்டோம் இந்த நுட்பம் 1950 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் தொடக்க முதல் அதாவது சுமார் 70 80 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் இது வில் நெட்வொர்க்கில் ஒரு செயல்பாடாக இருந்தது ஆனால் இப்போது நான் குறிப்பிடுகையில் இது பெரும்பாலும் ஆக்டிவிட்டி ஆன் நோட் நெட்வொர்க்காக பயன்படுத்தப்படுகிறது PERT இல் உள்ள ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் 3 மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன ஒன்று பெரும்பாலும் நேரம் இது பெரும்பாலும் ப்ராஜெக்ட் எடுக்கும் நேரத்தின் ப்ராஜெக்ட் மேனேஜரின் மதிப்பீடாகும் இது நம்பிக்கையான நேரம் இது செயல்பாடு எடுக்கக்கூடிய மிகக் குறுகிய நேரம் அவநம்பிக்கையான நேரம் என்பது மிக நீண்ட சாத்தியப்படும் நேரம் அவைகளாவன விஷயங்கள் செயல்படவில்லை என்றால் அதாவது டெவலப்பர் உடல்நிலை சரியில்லாமல் போவது வளங்கள் உடைவது அதாவது கணினி வன்பொருள் பிரச்சினைகள் மற்றும் பல ஆகும் ப்ராஜெக்ட் மேலாளர் செயல்பாட்டிற்கு 3 முறை பெரும்பாலும் நம்பிக்கையுடனும் அவநம்பிக்கையுடனும் நேரம் வழங்குகிறார் மேலும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் 3 நேர மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் ப்ராஜெக்ட் கால அளவு குறித்த ஒரு நிகழ்தகவு அனுமானம் செய்யப்படுகிறது ப்ராஜெக்ட் முடிக்க எடுக்கும் வாய்ப்புள்ள நேரம் நம்பிக்கைக்குரியது மற்றும் அவநம்பிக்கையான நேரம் எது என்பதை பொறுத்தது CPM என்பது க்ரிட்டிக்கல் பாத் முறை நாம் குறிப்பிடுகையில் டுபோண்டில் ரசாயனத் தொழிலில் பராமரிப்பு திட்டத்தை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்றோம் இங்கே பராமரிப்பு ஒரு சிக்கலான செயல்பாடு இங்கே பல பணிகள் உள்ளன ஆனால் பணிகள் வழக்கமானவை எனவே பணி காலம் தீர்மானகரமானவை எனவே செயல்பாட்டு நேரங்களிலும் செயல்பாடுகள் அல்லது நிலையான நேரங்களுக்காக மதிப்பிடப்பட்ட நேரங்களிலும் மாறுபாட்டைப் பயன்படுத்த CPM தேவையில்லை நடவடிக்கைகள் செவ்வகங்கள் அல்லது வட்டங்களாக குறிப்பிடப்படுகின்றன புத்தகங்களைப் பார்த்தால் மற்றும் பலவற்றைப் பார்த்தால் குறிப்பிடப்படும் இந்த நுட்பங்கள் அதிக எண்ணிக்கையிலான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இந்த நுட்பங்களின் பரிணாமம் உள்ளது மேலும் அவர்கள் சில இடங்களில் வட்டம் பயன்படுத்துகிறார்கள் சில இடங்களில் செவ்வகங்கள் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துகிறார்கள் என்பதைக் காணலாம் ஆனால் நம்முடைய விரிவுரையில் PERT CPM நுட்பத்திற்கு செவ்வகங்களைப் பயன்படுத்துகிறோம் CPM ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான பாதையை கணக்கிட அனுமதித்தது எனவே முக்கியமான பாதை திட்ட காலத்தைக் குறிக்கிறது மேலும் க்ரிட்டிக்கல் பாத் ஐ கணக்கிடுவதற்கு பணி நெட்வொர்க் வரைபடத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு முறையை இது தருகிறது ஆனால் இப்போதெல்லாம் நாமும் PERT உடன் அதையே செய்கிறோம் நாம் அங்கு க்ரிட்டிக்கல் பாதைகளைக் கொண்டிருக்கலாம் அவற்றை வரைபடத்திலிருந்து கணக்கிடலாம் பல ஆண்டுகளாக இவை ப்ராஜெக்ட் திட்டமிடலுக்கான இரண்டு தனித்தனி நுட்பங்களாக இருந்தபோதிலும் பல ஆண்டுகளில் இரண்டு நுட்பங்களும் ஒரே நுட்பமாக ஒன்றிணைந்தன இரண்டு நுட்பங்களும் கிராஃபிக்கல் நுட்பங்கள் மேலும் அவை ஒத்தவை முன்னுரிமை உறவுகள் வரிசையான செயல்பாடுகள் அனைத்தும் இங்கே குறிப்பிடப்படுகின்றன இவை இரண்டும் ப்ராஜெக்களின் கால அளவை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று புள்ளிவிவரத்தைப் பயன்படுத்துகிறது மற்றொன்று நிர்ணயிக்கப்பட்டதை பயன்படுத்துகிறது இப்போழுது இவை இரண்டையும் பயன்படுத்தி க்ரிட்டிக்கல் பாத்களை அடையாளம் காண முடியும் க்ரிட்டிக்கல் செயல்பாடுகள் நெட்வொர்க்கில் க்ரிட்டிக்கல் பாதையில் உள்ளன மேலும் இந்த செயல்பாடுகள் ப்ராஜெக்டை தாமதப்படுத்தாமல் தாமதப்படுத்த முடியாத நடவடிக்கைகள் ஆகும் ஒரு க்ரிட்டிக்கல் செயல்பாடு தாமதமாகிவிட்டால் ப்ராஜெக்ட் முடிவடையும் நேரம் பாதிக்கப்படும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் செயல்பாடுகள் குறித்து கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இது ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் இல்லாத செயல்பாடுகளுக்கு தொடர்புடைய ஸ்லாக் ஐ குறிப்பிடுகிறது சில செயல்பாடுகள் முக்கியமான செயல்பாடுகள் அல்ல என்றாலும் மிகச் சிறிய ஸ்லாக் உடன் தொடர்புடையவை அவை ப்ராஜெக்ட் அட்டவணையை பாதிக்காமல் சிறிது தாமதப்படுத்தலாம் மறுபுறம் நிறைவு நேரத்தை கணிசமாக அதிகப்படுத்தும் அதிக ஸ்லாக் அல்லது பிளோட் நேரத்தைக் கொண்ட சில செயல்பாடுகள் இருக்கலாம் அவை ப்ராஜெக்டின் நிறைவு நேரத்தை உண்மையில் பாதிக்காமல் தாமதமாகலாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு இது ஒரு மிக முக்கியமான குறிப்பாகும் அவர் வளங்களை மறுபகிர்வு செய்ய முடியும் இதனால் அவர் நிறைய ஸ்லாக் உள்ள ஒரு பணியில் இருந்து மனித சக்தியை எடுக்க முடியும் ஒரு க்ரிட்டிக்கல் பணிகளில் மனித சக்தியை போடலாம் இதனால் க்ரிட்டிக்கல் பணிகள் நிறைவடையும் அது தாமதமாகிவிட்டாலும் கூட ஸ்லாக் ஆக இருப்பதால் மனிதவளத்தை திரும்பப் பெற்றாலும் முக்கியமான செயல்பாட்டில் மீண்டும் பயன்படுத்தலாம் ஆகையால் ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் மேலும் அது சரியான நேரத்தில் முடிவடையும் எனவே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கும் க்ரிட்டிக்கல் பாத்கள் என்ன ப்ராஜெக்ட் நிறைவு நேரத்தை பாதிக்காமல் க்ரிட்டிக்கல் பாத் இல் தாமதப்படுத்தபடும் செயல்பாடுகள் என்ன உள்ளன மற்றும் முக்கியமில்லாத பாதைகள் எவை எந்த செயல்பாடுகளுக்கு அதிக ஸ்லாக் டைம் உள்ளது என்பனவற்றை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் தேவைப்பட்டால் வளங்களை மறுவிநியோகம் செய்வதில் அவருக்கு சிறிய வழி தான் உள்ளது எனில் முக்கியமான நடவடிக்கைகள் சிறிதளவும் தாமதமின்றி தொடரும் எனவே ப்ராஜெக்ட் அட்டவணையை நாம் தொடர முடியும் நாம் கிட்டத்தட்ட இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தொடக்க நேரங்கள் இறுதி நேரங்கள் ஸ்லாக் அல்லது கிடைக்கும் பிளோட் நேரம் மற்றும் பலவற்றைக் கணக்கிடுவதற்கு PERT CPM நெட்வொர்க்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி விவாதிப்போம் மேலும் க்ரிட்டிக்கல் பாதைகளையும் அடையாளம் காணலாம்